எனவே அடுத்ததாக நாம் ஒற்றைத் தறுவாய் கம்பியின் மின்தேக்குத் திறன் பற்றி காணலாம் 2 ஐ காணுங்கள் இங்கு மின்தேக்குத் திறன் பற்றி r1 தூண்டுதிறன் போன்ற கேள்விகள் இல்லை எனவே இதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே இப்பொழுது இந்த ஒற்றைத் தறுவாய் கம்பியினை கருத்தில் கொள்ளுங்கள் இங்கு இந்த 2 கடத்திகளில் q1 மற்றும் q2 என்பன மின்னூட்டங்கள் ஆகும் q1 என்பது q மின்னூட்டம் ஆகும் மற்றும் q2 என்பது q மின்னூட்டம் ஆகும் எனவே இதனை பிறகு பார்க்கலாம் எனவே இந்த கடத்தியின் r1 மற்றும் இந்த கடத்தியின் ஆரம் r2 ஆகும் இந்த இரண்டு கடத்திகளின் ஆரம் வெவ்வேறு என்று கொள்ளலாம் இந்த மைய புள்ளியிலிருந்து இந்த மைய புள்ளிக்கான தூரம் D ஆகும் D என்பது r1 மற்றும் r2 வை விட அதிகம் இது ஒற்றைத் தறுவாய் 2 கம்பிகள் ஆகும் எனவே கடத்தி 1 q1 கூலொம்ப் பெர் மீட்டர் மின்னூட்டத்தை கொண்டு செல்கிறது மற்றும் கடத்தி 2 q2 கூலொம்ப் பெர் மீட்டர் மின்னூட்டத்தை கொண்டு செல்கிறது சரியா முதலாம் கடத்தியின் புலம் இரண்டம் கடத்தி மற்றும் அதன் மின் தரை ஆகியவை சார்ந்து பரவப்பட்டிருக்கும் எனவே ஒற்றைத் தறுவாய் இரும கம்பிகளை கருத்தில் கொள்ளுங்கள் இயற்கையாக இதன் புலன் தளத்தில் பரவலாக இருக்கும் இதன் பிறகு பார்க்கலாம் சரியா எனவே இந்த தூரம் D என்பது இந்த கடத்திகள் r1 மற்றும் r2 எனும் கடத்திகள் ஆரத்தை விட அதிகம் மற்றும் தளத்திலிருந்து கடத்தியின் உயரமும் D ஐ வியா மிக அதிகம் எனவே உயரம் h என்பது D ஐ விட அதிகம் இதனை பிறகு பார்க்கலாம் எனவே விலகலின் விளைவு மிகக் குறைவு மற்றும் மின்னூட்டம் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படும் என்று கருதப்படுகிறது எனவே விலகலின் விளைவு மிகக் குறைவு என்றும் மின்னூட்டம் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படுவதாகவும் கருதப்படுகிறது சமன்பாடு 5 ஐ பயன்படுத்தி q1 மற்றும் q2 எனும் மின்னூட்டங்களை பொறுத்து V12 மின்னழுத்த வேறுபாட்டை பொறுத்து நமக்கு m என்பது 1 முதல் n வரை ஆகும் எனவே 120 சமன்பாட்டை பயன்படுத்தி 1 முதல் 2 வரை ஆகும் இந்த 2 கடத்திகளும் m என்பது 1 முதல் 2 வரை qmlnD2mD1m வோல்ட் ஆகும் எனவே இந்த கோவை D2mD1mஎன்று கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே i 2 மற்றும் k 1 சரியா எனவே m என்பது 1 முதல் 2 ஆகும் இப்பொழுது V12120 q1lnD21D11 q2lnD22D12volt இப்பொழுது 𝑞2 𝑞1 and D21D12 என்பதால் நம்மிடம் 2 கடத்திகள் உள்ளன கடத்தி 1 மற்றும் கடத்தி 2 எனவே D2D21and D12 இதன் அர்த்தம் என்னவென்றால் இங்கிருந்து இந்த தூரம் 1 2 to 2 1 என்பது இந்த தூரம் ட ஆகும் எனவே இது D11 நான் கூறியவாறு Ik m அல்லது i எனில் Dmm r ஆகும் எனவே D11r1 மற்றும் D22 r2 சரியா அதனால் V12 120q1ln q1ln ஏனென்றால் 𝑞2 𝑞1 என்பதால் இது q1ln வோல்ட் ஆகும் எனவே V12 2q120என்பது 𝑟1𝑟2 ன் வர்க்க மூலம் ஆகும் ஏனென்றால் இதனை k என்று கொண்டால் q1 ஐ பொதுவாக எடுத்துக்கொண்டால் இது ln ஏனென்றால் இது ln இது Dr2ஆகும் எனவே இதனை சுருக்கிய பிறகு இது D2q120ln Dr1r2ஆகும் உங்கள் தெளிவுபடுத்தலுக்காக ஒரு வரி எழுதுவதற்கு இவை எளிமையானவை என்று நான் நினைக்கிறேன் எனவே V12120 q1ln q1ln எனவே ஆதலால் இது 120 ற்கு சமம் ஆகும் 𝑞1 ஐ பொதுவானது சரியா மற்றும் இது q1lnகூட்டல் ln பிறகு r2D இதற்கு சமமாகும் மற்றும் ln D2r1r2இதனை q20ln இவ்வாறு எழுதலாம் பிறகு D r1r2 இதனை இவ்வாறு எழுதலாம் இதன் வர்க்கம் 2 𝑞1 ற்கு சமம் எனவே இது 𝑞1 பிறகு q20Dr1r2 சரியா ஏகவே இதுதான் சுருக்கம் எனவே இதனால்தான் இதனை இவ்வாறு எழுதுகிறோம் q20Dr1r2வோல்ட் எனவே நமது குறிக்கோள் இந்த இரண்டு கம்பிகளுக்கு இடையேயான மின்தேக்குத் திறனை C12 கண்டுபிடிப்பதாகும் அதனால் C12 ற்கு சமம் மற்றும் q C V என்பது நமக்கு தெரியும் பொதுவாக ஆகும் அதனால் 𝐶qV 𝐶12 q1V120ln 𝐶12 q1V120lnDr1r2 பாராட் பெர் மீட்டர் இது சமன்பாடு 7 எனவே இரண்டு கடத்திகளின் ஆரங்களும் சமம் என்றால் 𝑟1𝑟2r மற்றும் 𝐶12 என்பது 𝜋0ln Dபாராட் பெர் மீட்டர் ற்கு சமம் எனவே 𝜖0 என்பது 8 854 10 12 பாராட் பெர் மீட்டருக்கு சமம் சரியா இது நமது இயல் மடக்கை எனவே இதனை நாம் மடக்கையாக மாற்றி விடலாம் எனவே இந்த மாற்றம் உங்களுடையது எனவே இந்த எளிய காரியத்தை நீங்கள் செய்ய முடியும் எனவே பொதுவாக எண் சார்ந்த அனைத்திற்கும் நாம் இயல் மடக்கை எடுக்கலாம் ஏனனில் ஞாபகம் வைத்துக்கொள்ள அது வசதியாக இருக்கும் எனவே C12 என்பது மைக்ரோ பாராட் பெர் கிலோமீட்டர் சரியா எனவே இது சமன்பாடு 9 எனவே இது மின்தேக்குத் திறன் எனவே இந்த சமன்பாடு இந்த இரண்டு கடத்திகளுக்கு இடையே உள்ள கம்பிகளுக்கு இடையே உள்ள மின்தேக்குத் திறனை கொடுக்கிறது ஆனால் ஆற்றல் செல்லும் கம்பியை ஒப்புருவாக்கம் பொருட்டு கடத்தி மற்றும் மின்னியல் நடுவகம் ஆகியவற்றிற்கு இடையேயான மின்தேக்கடத்திறனை வரையறை செய்வது ஏதுவாக இருக்கும் எனவே இது கம்பிகளுக்கு இடையேயான மின்தேக்குத் திறன் ஆனால் நாம் கம்பி 1 மற்றும் கம்பி 2 இவற்றிற்கு இடையே மின்னியல் நடுவகம் இருந்தால் அந்த கடத்தி மற்றும் மின்னியல் நடுவகம் இவற்றிற்கு இடையே உள்ள மின்தேக்குத் திறனை கண்டறிய வேண்டும் இவை முறையே C1n and C2n ஆகும் எனவே 1 முதல் 2 ற்கு சென்றால் நமக்கு C12 கிடைக்கும் இது சமன்பாடு 9 ஆகும் மற்றும் இதற்கு இடையே நடுவகம் உள்ளது எனவே இந்த பக்கம் 1 முதல் n இது C1n மற்றும் இது C2n மற்றும் இந்த இரண்டு கடத்திகளும் வரிசையாக உள்ளது அதனால் C1nC2n 2 C12 ஏனென்றால் இவை இரண்டும் வரிசையாக உள்ளது எனவே C1n C2n 2 C12 அப்படி என்றல் C1n C2n சமம் மற்றும் இதனை 2 ஆல் பெருக்க வேண்டும் இது 0 2242log Drமைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் ஆகும் இது சமன்பாடு சரியா இப்பொழுது இணை மின்னோட்டம் என்பது 𝐼𝐶𝑗 𝐶12𝑉12 அம்பேர் பெர் கிலோமீட்டர் ஆகும் சரியா எனவே X எனும் தூண்டுதிறனை கண்டறிய வேண்டுமெனில் X12 என்று கூறுகிறேன் இதனை பொதுவாக 𝑋1jCஎன்று சொல்லலாம் சரியா எனவே X12 என்பது 𝜔 C12 ஆகும் எனவே இது எதிர்வினைப்பு இப்பொழுதுI c எனும் மின்னேற்ற மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க விரும்பினால் V12your X12 your C12V12எனலாம் ஆனால் இது மின்தேக்குத் திறன் ஆகும் இதனை அளவு எனலாம் மற்றும் இங்கே j போடவும் சரியா எனவே இதனால்தான் கம்பி மின்னேற்ற மின்னோட்டம் Ic என்பது 𝑗C12∗𝑦our 𝑉12 அம்பேர் பெற் கிலோமீட்டர் மற்றும் அளவினைஎடுத்துக்கொண்டால் இங்கு j வரக்கூடாது எனவே இது முந்தல் மின்னோட்டம் என்றால் I என்பது மின்னேற்ற மின்னோட்டம் என்பது 𝜔 𝐶12𝑉12 கோணம் 90° ஏனென்றால் இங்கே j உள்ளது எனவே இது அம்பேர் பெர் கிலோமீட்டர் சரியா இது பொதுவானது அடுத்ததாக முத்தறுவாய் ஆற்றல் செல்லும் கம்பியின் மின்தேக்குத்திறன் காணலாம் சரியா இருப்பிநிலை மாற்றம் பற்றி நாம் இங்கு பேச வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நாம் அதனை ஏற்கனவே பார்த்து விட்டோம் எனவே ஒரு கம்பியினை அனுமானம் செய்யவும் மற்றும் இந்த முதுருவை மின்தேக்குத்திறன் கம்பிகள் இடமாற்றியதாய்த்தொகுதி ஆகும் இது தறுவாய் a தறுவாய் b மற்றும் தறுவாய் c ஆகும் a மற்றும் D ஆகியவற்றிற்குள் இருக்கும் தூரம் D31 ஆகும் எனவே இது சரியா எனவே Dab என்பது D12 க்கு சமம் மற்றும் இதேபோல் Dbc மற்றும் D23 க்கு சமம் மற்றும் இதன் தருவித்தலின் பொழுது பார்ப்போம் எனவே நீங்கள் விரும்பினால் அதை உருவாக்க முடியும் ஆனால் Dab என்பது D12 க்கு சமம் Dac என்பது ab bc ca அகியானவற்றிற்கு சமமாகும் எனவே Dbc என்பது D23 க்கு சமம் மற்றும் Dca என்பது D31 க்கு சமம் எனவே இது கம்பி ட்ரான்ஸ்போஸ் எனவே முதல் பிரிவு பிரிவு 1 இது a b c அடுத்த பிரிவில் இது c a b அதாவது பிரிவு 2 மற்றும் மூன்றாவது பிரிவில் இது b c a ஏற்கனவே இதனை மின் தூண்டு கருவிக்கு பார்த்துள்ளோம் எனவே இந்த படம் 5 ல் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முத்தறுவாய் ஆற்றல் செல்லும் கம்பி முழுமையான ட்ரான்ஸ்போஸ் ஆகும் மற்றும் இங்கே D12 Dab D23 Dbc மற்றும் Dca ஆகியவை D31 ஆகும் இப்பொழுது ஒரு சரிசமநிலையுடைய முத்தறுவாய் அமைப்பில் 𝑞𝑎𝑞𝑏𝑞𝑐0 ஆகும் இந்த சமன்பாடு சரியா மற்றும் இந்த மின்னோட்டங்கள் 𝐼𝑎𝐼𝑏𝐼𝑐0 சரியா நாம் மின்னியல் நடுவகம் இல்லை என்று கொண்டுள்ளோம் எனவே அடுத்தாக நாம் இதே சூத்திரத்தை பயன்படுத்துவோம் எனவே பகுதி 1 பகுதி 2 மற்றும் 3 ல் முதல் இருப்புநிலை சுழற்சியில் தறுவாய் a மற்றும் b இவற்றிற்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்னவென்றால் முதலில் சமன்பாடு 5 ஐ பயன்படுத்தி இந்த சமன்பாடு பொதுவானதாக ஆக்க வேண்டும் எனேவே அடைப்புக்குறிக்குள் உள்ள Vab யானது பகுதி 1 ன் மின்னோட்டம் இல்லை எனவே Vab 120qaln D12rqbln r D12 rD12qcln D23D31 இது சமன்பாடு 13 ஆனால் சமன்பாடு 5 ஐ பொதுமையாக்கி தூண்டுதிறன் மற்றும் மின்பாயக் கோடு கிடைக்கும் மற்றுமொரு பொதுவான சமன்பாடு மின்தேக்கடத்திறன் மற்றும் மின்னழுத்தம் அகைவயவற்றை இந்த சமன்பாட்டில் இந்த வடிவத்தில் பெறலாம் இதன் அர்த்தம் 120qaln D12rqbln r D12 rD12qcln D23D31அதாவது qcln D23அதனால் qcln D23D31 சரியா ஏனெனில் Vab உங்கள் a b மேலும் பிரிவு 1 காரணமாக எனில் இது பிரிவு 1 இன் உள்ளமைவு இதற்கான முக்கோண உள்ளமைவு மற்றும் இதை நாங்கள் காட்டிய மின்தூண்டல் வகைக்கு நீங்கள் சரியாக வரையலாம் எனவே இது நமக்கு தேவையில்லை இது நமது சமன்பாடு 12qaln D12r D12 என்பது Dabrஆகும் பிறகு இந்த 𝑞𝑏 கூட்டல் 𝑞𝑐 இந்த 𝑞𝑐𝑙n D23D31 சரியா ஏனென்றால் V a to b எனும் மின்னோட்ட வேறுபாட்டை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மின்னழுத்தம் 12 என்பது D2 மீது D1 இந்த முதல் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது C12 கணக்கிட்டல் மற்றும் V12 கணக்கிடல் எனவே நாம் இவ்வாறு சிந்தித்தால் இங்கிருந்து இங்கு இது D23 மற்றும் D31 ஆகும் உங்கள் அனைவருக்கும் புரியும் என்று நம்புகிறேன் எனவே இரண்டாம் இருப்பிநிலை மாற்ற சுழற்சியில் இந்த அமைப்புவடிவாக்கத்தை உருவாக்கலாம் எனறால் மின் தூண்டல் சரியா இரண்டாம் இருப்பிநிலை மாற்ற சுழற்சிக்கு இது Vab சரியா முதல் இருப்பிநிலை மாற்ற சுழற்சியில் இது 120மற்றும் பிறகு qaln D23rqbln rD23qcln D31D12இது சமன்பாடு 14 ஆகும் பிறகு மூன்றாம் இருப்பிநிலை மாற்றம் சுழற்சிக்கு Vab என்பது இது சமன்பாடு 15 ஆகும் உங்கள் கற்பனையிலிருந்து நீங்கள் அந்த வரைபடத்தைப் பார்க்காமல் இந்த சமன்பாட்டை எழுதலாம் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் உள்ளுணர்விலிருந்து வரைபடத்தைப் பார்க்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் அதை சரியாக எழுதலாம் எனவே மூன்று வெவ்வேறு இருப்பிநிலை மாற்றம் சுழற்சிக்கு நாம் Vab பெற்றுள்ளோம் பகுதி 1 Vab பகுதி 2 Vab மற்றும் பகுதி 3 Vab இப்பொழுது இதன் சராசரி Vab ஐ எடுத்துக்கொள்வோம் எனவே Vab ன் சராசரி முதல் இருப்பிநிலை மாற்ற சுழற்சிக்கு 13 Vab கூட்டல் இரண்டாம் இருப்பிநிலை மாற்ற Vab கூட்டல் Vcb அல்லது மூன்றாவது இருப்பிநிலை மாற்ற சுழற்சிக்கு ab Vab அனைத்தயும் பிரதியிட்டு சுருக்கினால் படிகளை கடந்தால் நான் இறுதி விடையை மட்டும் எழுதுகிறேன் 120𝑞𝑎𝑙𝑛 என்பது D12 D23 D31 𝑞𝑏 ln r13சரியா எனவே இங்கே 𝐷𝑒q 𝐷12𝐷23𝐷31⅓ கனமூலம் ஆகும் இதனை இவ்வாறு எழுதுகிறேன் Dab Dbc Dc அடுக்கு 13 என்பது சமன்பாடு 17 ஆகும் எனவே இது Vab ன் சராசரி மதிப்பு ஆகும் இதேபோல் இது உங்களுக்கான ஒரு பயிற்சியாகும் ஏனென்றால் நான் உங்களுக்காக செய்திருக்கிறேன் இங்கே 𝐷𝑒q 𝐷12𝐷23𝐷31 13 இதேபோல் Vac ன் சராசரி மதிப்பை பார்த்தவுடன் நம்மால் 120 எழுத முடியும் இதை பாருங்கள் இது Vab 𝑞𝑎 மற்றும் 𝑞𝑏 சரியா எனவே மற்றும் Vab 𝑞𝑎 𝑎nd 𝑞𝑏 வின் அடிப்படையில் 𝑞𝑐 என்பது தானாக நீக்கப்படும் எனவே உங்கள் உள்ளுணர்வு மூலம் நீங்கள் Vac என்பது 120மற்றும் qaln Deqr DeqrqbrDeq இது சமன்பாடு 18 எனவே நேரடியான இதன் பின்னர் நீங்கள் 16 மற்றும் 18 சமன்பாட்டைச் சேர்க்கலாம் Vab Vac இந்த 2 சேர்க்க நீங்கள் சேர்த்தால் அது இருக்கும் 2𝑞𝑎ln𝑞𝑏𝑞𝑐∗ln மீது 𝑟 𝐷𝑒q இது சமன்பாடு 19 ஆனால் 𝑞𝑎𝑞𝑏𝑞𝑐0 அது எங்களுக்குத் தெரியும் எனவே உங்கள் சமன்பாடு 12 மூலம் 𝑞𝑏𝑞𝑐 −𝑞𝑎 சமன்பாடு இது 𝑞𝑎𝑞𝑏𝑞𝑐0 எனவே 𝑞𝑏𝑞𝑐−𝑞𝑎 என்று பிரதியிட இங்கே இந்த சமன்பாடு 19 இதனை சுருக்கினால் நமக்கு Vab Vac 3qa20ln அடைப்புக்குறிக்குள்Deqrஎன்று கிடைக்கும் இது சமன்பாடு 20 சரியா எந்தவொரு விஷயமும் எளிமையானவை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே அதற்குப் பிறகு நீங்கள் அதை சில கணிதமாக்க வேண்டும் பிறகு தறுவாய்காட்டி பிரதிநிதித்துவம் ஏனென்றால் நாம் மின்தேக்குத் திறனை கணக்கிட வேண்டும் சரியா எனவே Vbc ஐ குறிப்புதவி என்று கொண்டால் இது Va V VcaVbcVab மற்றும் Vca ஆகும் சரியா இப்பொழுது இதனை உங்கள் Vbc என்று கொண்டால் Vbc ன் இந்த தறுவாய் மற்றும் இது Vbc எனவே இங்கிருந்து ஒரு முக்கோணத்தை நான் வரைகிறேன் மற்றும் Vca சரியா முக்கோண அம்புக்குறி வரைவது கீழ்நோக்கி Vca ஆகும் இந்த தருவைய் காட்டியை முக்கோணமாக மாற்றும்பொழுது இது சரிசமநிலையுடைய அமைப்பு ஆகும் மற்றும் இங்கு நடுவகம் உள்ளது எனவே இது நடுவகம் எனவே இந்த முனை Vab மற்றும் இந்த முனை Vbc எனவே இந்த முனை Vca உங்கள் புரிதலுக்கு இது உண்மையில் இருக்கும் இது Vbc எனவே இது Vca மற்றும் இது நடுவகம் எனவே இந்த மின்னழுத்த முனை Van மற்றும் இது Vbn மற்றும் இது Vcn மற்றும் இந்த கோணம் 30° மற்றும் இந்த கோணம் 120 டிகிரி ஆகும் நான் இங்கு படம் வரையவில்லை வரைந்தால் அது விகாரமானதக இருக்கும் ஆனால் இது புரிந்துகொள்ளத்தக்கது சரியா எனவே நான் என்ன செய்கிறேன் என்றல் இது இந்த VbVbc தான் குறிப்புதவி எனவே இது Vab எனவே இது Vab மற்றும் இது Vca எனவே இந்த Vca அம்பு திசை முக்கோண வடிவமாக இருப்பதால் ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றும் இது நடுவகம் ஆகும் படம் 6 மூலம் சரிசமநிலையுடைய முத்தருவாய் மூலம் Vab Van மைனஸ் என்று எழுதலாம் வெக்டர் மூலம் என்றும் Vab Van Vbn இது உங்கள் Vbb மற்றும் இந்த Vab ஐ கவனியுங்கள் இப்பொழுது தருவாய் வெக்டர் என்பது Vab மற்றும் Vab என்பது இந்த முனையில் நேரெதிராக இருக்கும் எனவே மைனஸ் VbnVan நான் இதை முதலில் எழுதுகிறேன் பின்னர் இதை எழுதுகிறேன் ஆனால் உங்கள் புரிதலுக்காக நீங்கள் எடுத்துக் கொண்டால் நான் இதைச் சொல்கிறேன் Vab Van - Vbn அம்பு முனை இங்கே எதிர் உள்ளது எனவே மைனஸ் Vbn இந்த உதவிக்குறிப்பு இங்கே கூட்டல் எனவே சமன்பாடு 21 ல் Van மைனஸ் Vac எனவே இந்த வகையில் இது Vab Vac எனவே Vac என்பது Van - Vcn க்கு சமம் VcaVcaVca என்பது மைனஸ் Van க்கு சமம் ஏனென்றால் Vca என்பது தளவாய் மற்றும் வெக்டர் ன் வித்தியாசம் ஆகும் எனவே இது உங்கள் Vca Van மற்றும் முதலில் கூட்டல் Vcn ஐ எழுதவும் Vca Vcn - Van ஆனால் முதலில் Vac ஐ எழுதினால் Vac க்கு எதிர் ஆகும் நீங்கள் a மற்றும் c ஐ பரிமாறிக்கொள்வீர்கள் பிறகு Van Vcn பிறகு Vac Van Vcn சமன்பாடு 22 ஆகும் இந்த எளிய விஷயத்தை நான் நம்புகிறேன் ஆனால் சில நேரங்களில் ஆனால் சில நேரங்களில் குழப்பம் எழுகிறது எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் சரியா எனவே இந்த தருவாய் படம் மூலம் Vba என்பது Van∟ 120° க்கு சமம் ஆகும் சரியா எனவே இது உங்கள் Van மற்றும் இது உங்கள் Van எனவே Vbn 120 டிகிரி கட்ட பிந்துகை அடைகிறது Vbn Van∟ 120° நாம் சமன்பாடு 23 ஐ எழுதுகிறோம் பிறகு Vcn என்பது Van ற்கு சமம் இங்கிருந்து இங்கு 240 டிகிரி ஆகும் ஆனால் பிந்துகை அடைகிறது எனவே Vcn Van∟ 240 டிகிரி மற்றும் இது சமன்பாடு 24 ஆகும் இங்கு எந்த குழப்பமும் இல்லை என்று நம்புகிறேன் எனவே Vbn Van∟ 120° ஆகும் degree மற்றும் இது Van கோணம் 240 Van∟ 120° சமன்பாடு 21 மற்றும் 22 ஐ கூட்டினால் நமக்கு Vab Vbc கிடைக்கும் மற்றும் Vbn Van∟ 120 டிகிரி மற்றும் Vcn Van∟ 240 டிகிரி என்று பிரதியிட்டு சுருக்கினால் நமக்கு வேலை முடிந்து விடும் இந்த விஷயங்கள் அனைத்தும் நாம் விவாதித்து சரியாக விளக்கியுள்ளதால் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது Vab Vac என்பது 3 Van க்கு சமம் இது சமன்பாடு 25 இந்த உறவை நீங்கள் நிறுவ வேண்டும் Vab Vac 3 Van இது சமன்பாடு 25 இப்பொழுது சமன்பாடு 20 மற்றும் 25 மூலம் இது 25 இது நமது சமன்பாடு 20 இது Vab அதாவது இது Vab Vac இது 3 Van க்கு சமம் அதனால் 3qa20 3 Van எனவே 3 3 இரண்டும் இருபுறமும் ரத்தங்கிவிடும் எனவே நாம் இப்படி எழுதலாம் 3qa20lnDeqr Vanஇது சமன்பாடு 26 சரியா எனவே மின்தேக்குத் திறனை மின்தேக்குத் திறன் பெர் தருவாய் என்பது நடுவகஆற்றல் செல்லும் கம்பியில் Can qaVanqஎன்று கொடுக்கப்படுகிறது ஏனனில் பொதுவாக q C V என்று நமக்கு தெரியும் எனவே பாரட் பெர் மீட்டர் எனவே இயல் மடக்கைக்கு மாற்றினால் Can 0 0242 𝑙og Deqrமைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் ஆகும் இது சமன்பாடு 28 ஆகும் எனவே இந்த விஷயங்கள் வரை சரியாக விளக்கப்பட்டுள்ளன எனவே சமநிலை இடைவெளிக்கு D12 D23 D31 D ஆகும் எனவே Deq D க்கு சமம் ஏனென்றால் D பெருக்கல் D பெருக்கல் D அடுக்கு 13 D க்கு சமம் அதனால் Can 0 0242lnDrமைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் இது சமன்பாடு 29 சரியா எனவே ஒரு முத்தறுவாய் ஆற்றல் செல்லும் கம்பி மின்னேற்ற மின்னோட்டம் என்பது 𝑗⍵𝐶𝑎n 𝑉𝐿𝑁 𝐿N 𝑉𝐿N என்பது கம்பிக்கும் நடுவகடத்திற்கும் இடையே உள்ள மின்னழுத்தம் ஆகும் நம்மிடம் தருவாய் a b c உள்ளது என்றல் அது Van அல்லது Vbn அல்லது Ccn ஆகும் இந்த வகையில் நாம் Can பயன்படுத்தப்போகிறோம் எனவே இந்த வகையில் L என்பது VLN ஆகும் ஆனால் C CanCbnCcn என்று எழுத வேண்டும் இது சமன்பாடு 30 ஆகும் அடுத்தாக தொகுக்கப்பட்ட கடத்தி எனவே மின்னேற்ற மின்னோட்டம் மிகவும் தேவை குறிப்பாக இந்த ஆற்றல் செல்லும் கம்பிக்கு இப்பொழுது 2 அல்லது 3 அல்லது 4 தொகுக்கப்பட்ட கடத்திகள் உள்ளன எனவே இது 3 2 எனவே இங்கே நான் படத்தை வரையப்போவதில்லை எனவே இந்த தொகுக்கப்பட்ட கடத்தயின் பெருக்கவேற்ற சராசரி ஆரத்தை தூண்டு திறன் கொண்டு கணக்கிடலாம் இந்த வகையில் நாம் r1 ஆறாம் கொண்ட தூன்டுதிரன் கொண்ட மின்தேக்குத் திறன் அல்லாத தொகுக்கப்பட்ட கடத்தி கொண்டு கணக்கிடலாம் எனவே மின்தேக்குத் திறன் இல்லாதது என்று ஒன்றுமில்லை எனவே இதனால்தான் நாம் r1 பயன்படுத்தாமல் r பயன்படுத்துகிறோம் அதனால் d என்பது தொகுக்கப்பட்ட கடத்தியின் இடைவெளி என்றல் இந்த 2 கடத்தி 3 கடத்தி மற்றும் 4 கடத்திகளை கற்பனை செய்து கொள்ளவும் நாம் 4 கடத்திகளை எடுத்து கொள்வோம் எனவே Ds122 கடத்திகள் பெருக்கவேற்ற சராசரி ஆகும் தூண்டு திறனை பொறுத்தவரை r1 ஆகும் மின்தேக்குத் திறனை பொறுத்த வரை அது r ஆகும் இதற்கு நாம் மறுபடியும் படத்திற்கு செல்வோம் எனவே 3 கடத்தி ஏற்பாடிற்கு சமபக்க முக்கோணம் வரைந்தால் Ds என்பது 13 ஆகும் எங்கே r1 பற்றி கேள்வி இல்லை மறுபடியும் இது r எனில் இது உங்கள் சமன்பாடு 32 மற்றும் 4 நான்கு மடங்கு கடத்திகளுக்கு Ds என்பது 2rd3ஆகும் தூண்டு திறனிற்கு இது r1 ஆகும் இது சமன்பாடு 33 ஆகும் எனவே ஒரு தறுவாய் மின்தேக்குத் திறன் என்பது இந்த சமன்பட்டால் கொடுக்கப்படுகிறது சரியா எனவே இந்த கடத்தியின் அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக இந்த வகையான ஏற்பாடு இருந்தால் a b c இதன் சமன்பாடு மடக்கை Dr என்று கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சமன்பாட்டிற்கு பதிலாக ஒரு கட்டத்தின் கொள்ளளவை மாற்றுவதற்கான கோட்டைக் கருத்தில் கொள்வது பொதுவாக வழங்கப்படுகிறது என்று கருதினால் எழுதலாம் இது உங்கள் Can your 0 0242log DeqDsமைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் ஆகும் இது சமன்பாடு 34 சமமான இடைவெளிக்கு Dr என்று எழுதுகிறோம் ஆனால் அந்த வகையான உள்ளமைவு இருந்தால் இவ்வாறு எழுதப்படுகிறது எனவே பொதுவாக நாம் இவ்வாறு எழுதுகிறோம் log DeqDsமைக்ரோ பாரட் பெர் கிலோமீட்டர் இது சமன்பாடு 34 ஆகும்